இப்போது ஒரு டையோடின் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் மாடலை நாம் பரிசீலிப்போம் முதலில் டையோடு ஒரு குறிப்பிட்ட ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் நான் முன்பு குறிப்பிட்டது போல ஆபரேட்டிங் பாய்ண்ட் என்பது நீங்கள் கணக்கிடும் முதல் தீர்வைச் சொல்லலாம் மேலும் கை கணக்கீடுகளைச் செய்யும்போது VD ஆனது 0 7 V ஆகவும் ID என்பது சர்க்யூட் அனாலிசிஸ்லிருந்து பெறப்பட்டதாகவும் கருதுவோம் நீங்கள் VD ஐ 0 7 V ஆக அமைத்தவுடன் அது அடிப்படையில் ஒரு ஐடியல் வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைப் போன்றது அங்கு கரண்ட் இருந்தால் சர்க்யூட் அனாலிசிஸ் ஆனது மிகவும் எளிதானது நீங்கள் எந்த நான் லீனியர் சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டியதில்லை இப்போது எந்த காரணத்திற்காகவும் இந்த வோல்ட்டேஜ் மாறுகிறது மற்றும் அதன் வழியாக கரண்ட்டும் மாறுகிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டால் புதிய மதிப்புகள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இன்க்ரிமெண்ட்களாக இருக்கும் எனவே ID மற்றும் VD ஆகியவை ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை விட இன்க்ரிமெண்ட் ஆகும் இப்போது ID க்கும் VD க்கும் இடையிலான உறவை தோராயமாகக் காட்டும் புதிய எலிமெண்ட்டை நாம் வரையறுக்க முடியும் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் அந்த எலிமெண்ட் ஒரு ரெசிஸ்டர் ஆகும் இது ID மற்றும் இது VD மற்றும் இது சில ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் ரெசிஸ்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது இந்த rd இன் மதிப்பு என்ன இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் உள்ள டையோடு கேரக்டரிஸ்டிக்களின் சிலோப் இன் ரெஸிபுரோக்கள் ஆகும் அங்கு சர்பேஸ் ஆனது அடிப்படையில் வோல்ட்டேஜ்ஜின் செயல்பாடாக கரண்ட் ஆக இருக்கும் அதாவது f என்பது ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் ரெசிஸ்டன்ஸ் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் உள்ள டையோடு கேரக்டரிஸ்டிக்களின் சிலோப் இன் இன்வெர்ஸ் ஆகும் மற்றும் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸ் ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இதன் சிலோப் ஆகும் இப்போது வரையறையின்படி ஒரு ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்ட்களுக்கு இடையே உள்ள தொடர்பைச் சித்தரிக்கும் எலிமெண்ட் ஒரு லீனியர் எலிமெண்ட் ஆகும் மேலும் இது டூ டெர்மினல் நான் லீனியர் எலிமெண்ட்களில் ஒரு ரெசிஸ்டர் ஆகும் ஏனென்றால் டெய்லர் தொடரில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றி நான் லீனியாரிட்டியை விரிவுபடுத்துகிறோம் மற்றும் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை புறக்கணிக்கிறோம் அதாவது இன்க்ரிமெண்டல் கரண்ட்டின் லீனியர் சார்பை மட்டுமே இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ்ஜில் நாம் தக்கவைத்துக் கொள்கிறோம் எனவே இது வரையறையின்படி லீனியர் மற்றும் ஒரு டையோடு மட்டும் அல்ல இது எந்த நான் லீனியர் எலிமெண்ட்க்கும் பொருந்தும் மற்றும் ஒரு புறம் நீங்கள் தொடங்குவதற்கு ஒரு நான் லீனியர் எலிமெண்ட் இருந்தால் IR இன் சில பங்க்ஷன் h என்றும் சொல்லலாம் நிச்சயமாக h இப்போது ஒரு நேர் கோடு IR என்பது VRR என்பது நமக்குத் தெரியும் இப்போது இந்த வழக்கில் இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸ் gR என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இந்த h இன் சிலோப் ஆக இருக்கும் மேலும் சிலோப் ஆனது அடிப்படையில் எல்லா இடங்களிலும் 1R ஆகும் மேலும் இது ரெசிஸ்டரின் கண்டக்டன்ஸ்க்கு சமமாக இருக்கும் இதேபோல் ஒரு ரெசிஸ்டரின் ஸ்மால் சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனது அதன் ரெசிஸ்டன்ஸ்ற்கு சமம் இது மிகவும் ஆச்சரியமல்ல ஸ்மால் சிக்னல் கண்டக்டன்ஸ் என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் I V கேரக்டரிஸ்டிக்களின் சிலோப் ஆகும் எல்லா இடங்களிலும் ரெசிஸ்டர்களின் I V கேரக்டரிஸ்டிக் சிலோப் ஆனது 1 R ஆகும் எனவே ஒரு லீனியர் எலிமெண்ட்டின் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் ஆனது அதன் எலிமெண்ட் மட்டுமே எனவே இப்போது நாம் என்ன செய்கிறோம் இந்த வெளிப்பாட்டின் மூலம் டையோடு கேரக்டரிஸ்டிக் வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் மேலும் VD Vt அல்லது அடிப்படையில் பார்வேர்ட் திசையில் கணிசமான கரண்ட் பாயும் போது இது IS eVdVt என்று தோராயமாக மதிப்பிடலாம் எனவே இந்த வழக்கில் ஒரு டையோடின் இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸ் என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் கணக்கிடப்படும் இந்த வழித்தோன்றலாகும் மேலும் IS eVdVt ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் கணக்கிடப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த அளவு டையோடில் உள்ள பார்வேர்ட் கரண்ட்டிற்கான தோராயமான வெளிப்பாட்டைத் தவிர வேறில்லை என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் எனவே இதுID0 ஐத் தவிர வேறில்லை இது தெர்மல் வோல்ட்டேஜ் Vt ஆல் வகுக்கப்படும் ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட் ஆகும் எனவே இது ஒரு டையோடின் இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸ் ஆகும் மேலும் இன்க்ரிமெண்டல் ரெசிஸ்டன்ஸ் என்பது Vt ID0 என்பதன் ரெஸிபுரோக்கள் ஆகும் மற்றும் நல்ல மதிப்பு நினைவில் உள்ளது எனில் ID0 என்பது 1mA ஆக இருக்கும் போது அதாவது ஒரு டையோடில் ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட் 1mA ஆக இருக்கும்போது அதை 1mA கரண்ட்டில் சார்புடைய டையோடு என்று குறிப்பிடுகிறோம் தெர்மல் வோல்ட்டேஜ்ஜின் தோராயமான மதிப்பில் அதாவது 25mV இல் gD ஆனது 1mA ஆகவும் அது 40mS ஆகவும் மாறிவிடும் இதேபோல் நீங்கள் rD ஐக் கணக்கிட்டால் அது 25 Ω ஆக மாறும் இவை அனைத்தும் நிச்சயமாக அந்த ரூம் டெம்ப்ரேச்சரில் ஆகும் Vt இன் மதிப்பும் தோராயமாக உள்ளது என்பதை நினைவில் கொள்க இது உண்மையில் 25 9 ஆனால் நாம் அதை 25 என்று கூறுகிறோம் gD ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட்டிற்கு நேரடியாக விகிதாசாரமாக இருப்பதை அறிந்து ID0 ஆனது 10mA ஆக இருக்கும் போது இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸ் gD ஆனது 400mS ஆகவும் இன்க்ரிமெண்டல் ரெசிஸ்டன்ஸ் 2 5Ω ஆகவும் இருக்கும் என்பதை நீங்கள் எளிதாகக் கூறலாம் எனவே இன்க்ரிமெண்டல் படத்திற்கு இந்த மதிப்பின் ரெசிஸ்டன்ஸ் மூலம் நீங்கள் டையோடை மாற்றுவீர்கள் இப்போது இதனால் என்ன பயன் அதனால் மீண்டும் அதே சர்க்யூட்டை எடுக்கிறேன் மேலும் இந்த நேரத்தில் VS ஆனது டைம் வேறியிங் சோர்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் அது 5 இந்த சர்க்யூட் டில் டையோடு குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் மற்றும் டையோடு வழியாக செல்லும் கரண்ட்ட ஐக் கண்டறிய விரும்புகிறேன் நிச்சயமாக சரியான அனாலிசிஸ்ஸை மீண்டும் செய்ய ஒரு வாய்ப்பு உள்ளது R IS அதாவது 5 7 V 100mV sin ωt VD 5 KΩs என்பது வலது பக்கம் 10 15 என்ன உள்ளதோ அதற்கு சமம் அது IS இன் மதிப்பு என்று வைத்துக்கொள்வோம் இதை நியூமெரிக்கல் ரீதியாக மிக எளிதாக தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் ஆனால் இதை கையால் கணக்கிடுவது மிகவும் வேதனையானது முதலாவதாக நாம் இங்கே டைம் வேறியிங் அளவு உள்ளது அதாவது நாம் வெவ்வேறு நேரப் புள்ளிகளைத் தேர்வு செய்ய வேண்டும் மேலும் அந்த ஒவ்வொரு நேரப் புள்ளிகளுக்கும் இடது புறத்தைக் கணக்கிட வேண்டும் அவை ஒவ்வொன்றிற்கும் நாம் ஒரு சமன்பாட்டைப் பெறுவோம் அதை நாம் நியூமெரிக்கல் ரீதியாக தீர்க்க வேண்டும் அதாவது சைன் வேவ்வின் காலகட்டத்தில் புள்ளிகளை எடுத்துக்கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த நான் லீனியர் சமன்பாட்டை நாம் தீர்க்கிறோம் மேலும் இது கையால் சாத்தியமில்லை எனவே நாம் செய்வது பின்வருவனவாகும் முதலில் இந்த சர்க்யூட்க்கு தீர்வு காண்போம் இதற்கு பொதுவாக நாம் என்ன செய்வோம் அதாவது நாம் ஆபரேட்டிங் பாய்ண்ட் ஆகக் கருதுவது நம்மைப் பொறுத்தது ஆனால் எளிதான விஷயம் என்னவென்றால் இந்த 5 7 V இன் நிலையான பகுதியை ஆபரேட்டிங் பாய்ண்ட் ஆகக் கருதி இதற்குத் தீர்வு காண்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைக் கணக்கிடும் போது டையோடு மாடல் ஆனது பார்வேர்ட் திசையில் இருக்க வேண்டும் கரண்ட் பார்வேர்ட் திசையில் பாயும் போது டையோடு ஆனது 0 7 V வோல்ட்டேஜ் ஐக் கொண்டிருக்கும் எனவே இதை நாம் முன்பே தீர்த்துவிட்டோம் அதனால் நான் தீர்வைக் காண்பிப்பேன் இங்கு கரண்ட் 1mA மற்றும் இங்கு வோல்ட்டேஜ் 0 7 V ஆகும் இப்போது இங்கு இன்க்ரிமெண்டல் பகுதி 5 7 Vக்கு மேல் கூடுதல் ஆகும் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்ட்க்குச் சமமான ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்ட்க்குச் சமமான பயன்பாட்டில் இருந்து கணக்கிடுகிறோம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் மட்டுமே இது செல்லுபடியாகும் ஏனெனில் ஸ்மால் சிக்னல் அளவுருக்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பொறுத்தது எனவே அது என்ன முதலில் நாம் ஒரு வோல்ட்டேஜ் சோர்ஸ்ஸைக் கொண்டிருக்க வேண்டும் இது 100mV sinωt இன்க்ரிமெண்ட்க்கு மட்டுமே பொருந்தும் மேலும் 5 KΩ லீனியர் ரெசிஸ்டர்க்கு சமமானது 5 KΩ லீனியர் ரெசிஸ்டர் ஆகும் இப்போது டையோடு ஆனது ஒரு ரெசிஸ்டர் ஆல் மாற்றப்படும் மற்றும் டையோடின் ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட் 1mA ஆகும் நீங்கள் இங்கே மாற்றுவது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பொறுத்தது என்பது மிகவும் முக்கியம் டயோடின் கரண்ட் முந்தைய எடுத்துக்காட்டில் இருந்து 1mA ஆக இருப்பதால் இது 25 Ω ரெசிஸ்டர் என்பது உங்களுக்குத் தெரியும் இதிலிருந்து நாம் எதைப் பெறுகிறோம் என்றால் இந்த சர்க்யூட் ஆனது இன்க்ரிமெண்ட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் மற்றும் போதுமான அளவு சிறியதாக இருக்கும் இன்க்ரிமெண்ட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் இதனால் டெய்லர் தொடரின் ஹையர் ஆர்டர் டெர்ம்ஸ்களை நீங்கள் புறக்கணிக்க முடியும் எனவே இதிலிருந்து இன்க்ரிமெண்டல் VD மற்றும் அங்கிருந்து இன்க்ரிமெண்டல் ID யை மட்டுமே பெறுகிறோம் ஆனால் நிச்சயமாக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது லீனியர் சர்க்யூட் என்று எல்லாவற்றையும் கணக்கிடுவது மிகவும் எளிதானது இவ்வாறு ரெசிஸ்டர் டிவைடர் சூத்திரத்தில் இருந்து VD கணக்கிடப்படும் அது Vs 252525k என் அளவில் இதைச் செய்ய நான் இதை தோராயமாக மதிப்பிடுவேன் டினோமரேட்டரில் இந்த 25Ω ஐ புறக்கணிப்பேன் எனவே இது 0 5mV sinωt ஆக மாறும் மேலும் இதேபோல் இந்த பகுதியை மீண்டும் புறக்கணிக்கும் போது இன்க்ரிமெண்டல் கரண்ட் ஆனது இரண்டு ரெசிஸ்டர்களின் சீரிஸ் காம்பினேஷனால் வகுக்கப்பட்ட சோர்ஸ் வோல்ட்டேஜ் ஆக கணக்கிடப்படலாம் இது 20µA sinωt க்குச் சமம் என்பதைப் பார்ப்போம் எனவே இது இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் மற்றும் இது இன்க்ரிமெண்டல் கரண்ட் இங்கே மொத்த தீர்வைப் பெற நாம் என்ன செய்கிறோம் இந்த ஆபரேட்டிங் பாய்ண்ட் அளவுகளையும் இங்கிருந்து இன்க்ரிமெண்டல் அளவுகளையும் தொகுக்கிறோம் அதனால் அங்கிருந்து எனக்கு கிடைக்கும் எனவே இங்குள்ள மொத்த வோல்ட்டேஜ் VD என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட் வோல்ட்டேஜ் பிளஸ் இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் ஆக இருக்கும் மேலும் இவை தனி அனாலிசிஸ்லிருந்து வருகின்றன அதேபோல இங்கே இந்த கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் 1mA ஆக இருக்கும் இது பிளஸ் 20µA sin ωt ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இருக்கும் இது இன்க்ரிமெண்ட் எனவே இது ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் மாடலின் பயன்பாடாகும் நாம் நான் லீனியர் சமன்பாடு அல்லது சில தோராயமான சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் முதலில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டை சில வழிகளில் கணக்கிடுகிறோம் அதன் பிறகு ஸ்மால் சிக்னல் ஈகுவலன்ட் படத்திலிருந்து இன்க்ரிமெண்ட்களை மட்டுமே கணக்கிடுகிறோம் அது மிகவும் எளிதானது ஏனென்றால் லீனியர் சர்க்யூட் அனாலிசிஸ் நமக்குத் தெரியும் மேலும் மொத்தத் தீர்வைப் பெற இன்க்ரிமெண்டல் அளவுக்கான ஆபரேட்டிங் பாய்ண்ட் நம்மிடம் உள்ளது இது தோராயமானது மட்டுமே ஏனெனில் இன்க்ரிமெண்ட் போதுமான அளவு சிறியதாக இருக்க வேண்டும் ஆனால் இது பல்வேறு சூழ்நிலைகளில் நமது நோக்கங்களைத் தீர்க்கிறது மேலும் இது நான் லீனியர் சுற்றுகள் பற்றிய சில நுண்ணறிவைப் பெற அனுமதிக்கிறது இல்லை என்றால் இது தீர்க்க மிகவும் கடினமாக இருக்கும்